காலை வணக்கம் நண்பர்களே விமான இறக்கை நீளம் மற்றும் நமது விமானம் தொடர்பான பல்வேறு வகைகயான ஸ்ட்ரேக்குகள் பற்றி விரிவாக விவாதித்து வருகிறோம் நீங்கள் இப்போது ஒரு சொற்பொழிவைப் பார்த்திருக்கலாம் அதில் எங்கள் தலைமை பொறியாளரால் விமானத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றிய நிருபணம் தரப்பட்டுள்ளது இது உங்களின் புரிதலுக்காக செய்யப்பட்டது அதன் மூலம் எது போன்ற ஏரோடையனாமிக் மேற்பரப்புகளில் முதன் முதலில் விமானம் வடிவமைப்பில் நீங்கள் ஈடுபடும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறியலாம் நாம் ஒரு பணித் தேவையுடன் இதை தொடங்கினால் அங்கு புறப்படுதல் ஏறுதல் க்ருஸ் லோய்ட்டர் மற்றும் தரையிறங்குதல் இந்த இரண்டு வரைபடங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்று இது உந்துதல் இழுத்தல் தூக்குதல் எடை இது போன்ற வரைபடத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வரைபடம் லோய்ட்டர் பற்றியும் மற்றும் இது ஏறுதல் பற்றியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது இங்கு விமான சூழ்ச்சி பற்றியும் நாம் செய்ததை நினைவு கூறலாம் நாம் விமானத்தின் திட்டவட்டமான திட்டத்தை நாம் வரைகிறோம் இது உந்துதல் இது இழுத்தல் இது லிப்ட் மற்றும் எடை திருப்பத்தின் ஆரம் ஆகியவற்றை பற்றியது இந்த 3 வரைபடங்களை நாம் காண்கிறோம் நான் இதை முயற்சிக்கும் தருணத்தில் நீங்கள் இங்கே கவனம் செலுத்த வேண்டும் நான் எழுதுகிறேன் நான் இங்கே கவனம் செலுத்தும்போது எழுதுகிறேன் இது முடுக்கத்தை ஏற்படுத்தும் மொத்த சக்தி ஆகும் இங்கே முக்கியமான விஷயத்தைப் பார்க்கும்போது நாம் விரும்பும் குறிப்பிட்ட திருப்பத்தின் ஆரம் நமக்கு தேவைப்படும் போது நாம் லிப்ட் ஐ உருவாக்க வேண்டும் அது எனவே இந்த L என்கிற மனிதர் எடையை விட அதிகமாக இருக்க வேண்டும் இதனால் அது செங்குத்து வளையத்திற்கு செல்ல முடியும் இவை உண்மையில் நாம் ஒரு விமானத்தை கட்டமைக்க உதவும் ஒரு முத்தம்மையான சூழ்ச்சிகள் ஆகும் இந்த வரைபடத்தில் உந்துதல் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதைக் காணலாம் ஏனெனில் ஒரு வடிவமைப்பாளராக எனக்கு ஒரு குறிப்பிட்ட விமானத்திற்கு எவ்வளவு உந்துதல் தேவை என்று தெரிந்திருக்க வேண்டும் இந்த க்ருஸ் பணியிலிருந்து பதிலளிக்க முயற்சித்தால் நமக்கு இழுவை ஐ சமப்படுத்த போதுமான உந்துதல் இருக்க வேண்டும் இதனால் இதை நான் இங்கே பார்க்கும்போது இதன் மூலம் எனக்கு போதுமான வேகத்தை கொடுக்க அவ்வளவு உந்துதல் வேண்டும் என கூறுகிறது ஆகையால் கொடுக்கப்பட்ட CL க்கு என்னால் போதுமான லிப்ட் உருவாக்கி எடையை சமம் செய்ய முடியும் இப்படிதான் அங்கு உந்துதல் இணைகிறது ஏனேனில் நான் வேகத்தை கொடுக்கும் போது அங்கு ட்ராக் உருவாகும் அதனால் அங்கு உந்துதல் அதை கையாள போதுமானதாக இருக்க வேண்டும் நான் இங்கு வந்தால் இந்த வலதுப்புறம் விரைவுட்டதா விமானத்தை சமம் செய்ய எனக்கு உந்துதல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் இது விரைவுட்டப்பட்ட விமானம் என்றால் பின் நான் இங்கு வந்தால் கொடுக்கப்பட்ட CL என்பதற்கு போதுமான V இருக்க வேண்டும் லிப்ட் என்பது nW சமமாக இருக்க வேண்டும் n என்பது 2 3 1 5 4 ஆக இருக்கலாம் எனவே இங்கேயும் நீங்கள் உந்துதல் மறைமுகமாக இருப்பதைக் காணலாம் எனவே உந்துதல் மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் காண முடியும் எனவே ஒரு விமானம் வடிவமைக்க நமக்கு எவ்வளவு உந்துதல் தேவை என்ன என்பதை ஒரு நியாயமான தேர்வு செய்ய வேண்டும் நான் உந்துதல் பற்றி பேசும் பொது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் விமானம் முதன்மையாக இரண்டு வகை என்ஜின் ஐ கொண்டிருக்கும் ஒன்று ஜெட் என்ஜின் மற்றொன்று ப்ரொபல்லர் இயக்கப்படும் IC இன்ஜின் எனவே நாம் ப்ரொபல்லர் ஆல் இயக்கப்படும் எஞ்சின் பற்றி பேசுகையில் சக்தி பற்றியும் மற்றும் ஜெட் ஆல் இயக்கப்படும் எஞ்சின் பற்றி பேசுகையில் உந்துதலின் அடிப்படையில் மதிப்பிட முயற்சிக்கிறோம் எனவே இந்த வேறுபாடு நம் மனதில் இருக்க வேண்டும் இது உங்களுக்குத் தெரிந்த பகுதி இதுதான் வார்ம் அப் பிளஸ் டேக் ஆஃப் நாம் வெளிப்படயாக விமானம் 0 க்கு சமமான V உடன் தொடங்குகிறது என்பதையும் விமானத்தில் உந்துதல் பயன்படுத்தப்படுவதையும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே இருக்கும் விமானம் உந்துதல் என்றால் மன்னிக்கவும் இங்கே இழுவை எதிர்க்கும் ஒரு உந்துதல் உள்ளது சில லிப்ட் இருக்கும் அங்கே ஒரு உராய்வு சக்தி இருக்கிறது அங்கு ஒரு எடை இருப்பதால் உராய்வு சக்தியுடன் இணைந்த ஒரு எதிர்வினை நீங்கள் வரையலாம் இப்போது இங்கே முக்கியமானது என்னவென்றால் விமானம் ஆரம்பத்தில் V இல் 0 க்கு சமமாக இருக்கிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட வேகம் VLO உள்ளது இது 1 2 முதல் 1 3 மடங்கு Vstall என்று உங்களுக்குத் தெரியும் அப்படியென்றால் ஒரு விமானம் இந்த VLO அடையும் போது ஒரு விமானம் இதில் இருப்பது போல் டேக் ஆப் ஆகும் இதன் பொருள் V என்பது 0 முதல் VLO வரைக்கும் சமம் ஆகும் இந்த பொறுப்பு முக்கியமாக உந்துதலிலிருந்து வருகிறது இது உந்துதல் வேலை எனவே விமானத்தை V ஐ 0 க்கு சமமான வைத்து VLO வேகத்திற்கு வேகப்படுத்த வேண்டும் இப்போது VLO என்பதை 1 3 மடங்கு Vstall க்கு சமமாக வைத்து எழுதுகிறேன் நீங்கள் VLO என்பதை 1 2 முதல் 1 3 மடங்கு Vstall என்று வரை வைத்து காணலாம் ஆனால் அது வெவ்வேறு விமான விதிமுறைகள் பொறுத்தவை அது 1 3 அல்லது 1 2 என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது நமது புரிதலுக்கு ஒரு விஷயம் அல்ல முக்கியமான கருத்து என்ன என்றால் அது 1 3 மடங்கு Vstall என்றால் அதற்கு பொருள் இப்போது VLO சிறியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் WS கீழே செல்லவேண்டும் CLmax கொடுக்கப்பட்ட காற்று அடர்த்திக்கு மேலே செல்ல வேண்டும் எனவே எந்த வகை ஏரோஃபாயில் நாம் நமது CLmax க்கு தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பது வைத்து நாம் எவ்வளவு VLO என்பதை முடிவு செய்யலாம் மற்றும் அது பிலாப்ஸ் கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் அடுத்து எந்த வகையான சிறகு ஏற்றுதல் என்ற விஷயங்களுக்கு வருவோம் இறக்கை ஏற்றுதல் குறைவாக இருத்தால் என்பது பெரிய இறக்கை பரப்பளவு என்று பொருள் பெரிய இறக்கைப் பரப்பளவு இருந்தால் புறப்படும் வேகம் குறைவாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இழுவை அதிகரிக்கும் அது மேலும் காற்றுக்கு உணர்திறன் ஆகிவிடும் எனவே அந்த பிரச்சினைகள் அனைத்தும் WS மற்றும் பிலாப்ஸ் போன்ற உயர் லிப்ட் சாதனங்கள் யாவும் CLmax இல் பார்ப்போம் இன்று நாம் புரிந்து கொள்ள முயற்ச்சிப்பது V ஐ 0 முதல் VLO வரை சமம் என்று ஒப்புக் கொண்டவுடன் இந்த விமானத்தை V ஐ 0 முதல் VLO வரை சமமாக முடிந்தவரை விரைவாக முடுக்கிவிட வேண்டும் என்று மறைமுகமாக சொல்கிறோம் இந்த தூரம் குறைவாக உள்ளது அதாவது எனக்கு குறைவான டேக் ஆப் தொலைவு மட்டுமே உள்ளது மற்றும் அதை தவிர விமானம் ஒரு பெரிய புறப்படும் தூரத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இல்லையென்றால் நீங்கள் ஒரு விமானத்தை குறுகிய புறப்படும் தூரம் அல்லது புறப்படும் தூரம் அவ்வளவு பெரியதாக இல்லாமல் வடிவமைக்க வாய்ப்புயில்லை எனவே செய்தி என்ன செய்தி ஒன்று நீங்கள் VLO ஐ குறைவாகக் காண முயற்சிக்கிறீர்கள் அது இந்த மனிதர் WS மற்றும் CLmax ஆல் கவனிக்கப்படுகிறது ஆனால் ஒரு முறை VLO ஐ உறுதி செய்யப்பட்டவுடன் இந்த தூரம் முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இதற்கு பெரிய முடுக்கம் தேவை எனவே பெரிய முடுக்கம் என்றால் TW அதிகமாக இருக்க வேண்டும் இது முக்கியம் TW அதிகமாகவோ அல்லது மிக அதிகமாகவோ இருந்தால் அது புறப்படுவதற்கு குறுகிய தூரம் இருக்கும் எனவேஇதை தீர்மானிப்பதில் TW முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போது ஏறுதலில் என்ன பிரச்சினை என்று பார்ப்போம் உங்களுக்கு இது தெரியும் ஒரு செங்குத்து பகுதி போன்ற எந்த முடுக்கமும் இல்லாமல் அது நிலையான வேகத்தில் ஏறினால் எனவே T W இதற்கு சமம் நான் LW என்று கருதுகிறேன் காமா சிறியதாக இருக்கிறது பொதுவாக பயணிகள் விமானத்திற்கு நீங்கள் TW ஐ 0 2 முதல் 0 25 வரைக் காண்பீர்கள் இது எண் சரி ஆனால் நீங்கள் இதுபோன்று செல்லும் ஒரு ஏரோபாட்டிக் விமானம் வடிவமைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விமானத்தை அதிகமாக விரைவுட்ட வேண்டியிருக்கும் பின்னர் நாம் TW ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை இருக்கலாம் இது சரியே எனவே TW க்கு ஏறுதலில் ஒரு பங்கு உள்ளது நமக்கு ஏறுதல் வீதம் அதிகம் வேண்டுமானால் ஏறுதல் கோணம் அதிகம் வேண்டுமானால் இந்த TW என்ற அளவுரு வேண்டும் ஆனால் நான் TW ஐ சேர்க்கும்போது யாராவது கேள்வி கேட்கலாம் நான் ஜெட் என்ஜின் பற்றி மட்டுமே பேசுகிறேன் ஆனால் புரோபல்லர் இயக்கப்படும் IC என்ஜின் அல்லது ப்ராப் என்ஜின்கள் பற்றி பேசவில்லை என்று பதில் எங்களுக்கு எளிமையான ஒன்று வேறு ஒன்றும் இல்லை இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இருபுறமும் Vஆல் பெருக்கவும் எனவே நாங்கள் பெறுகிறோம் இங்கே நீங்கள் அதைக் காணலாம் அதனால் எனவே இந்த மனிதன் சக்தி ஏற்றத்திற்கு மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதாக இருக்கிறது எனவே உண்மையில் பொருள் சக்தி ஏற்றுதல் என்பதற்கு தலைகீழ் ஆகும் இது Whp என்று வழங்கப்படுகிறது அதுதான் பெறக்கூடிய சக்தி எனவே உந்துதல் ஏற்றுவதற்கு TW மற்றும் Whp என்பது சக்தி இது வரையறைக்குரிய விஷயம் எனவே நீங்கள் ப்ரொபெல்லர் என்ஜின் பற்றி பேசும்போது பவர் லோடிங் அடிப்படையில் பேச முயற்சிக்கிறோம் ஜெட் என்ஜின் பற்றி பேசும்போது உந்துதல் ஏற்றுதல் பற்றி பேசுகிறோம் அதே நேரத்தில் உந்துதல் ஏற்றுதல் மூலம் இந்த சக்தி ஏற்றுதல் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நான் இங்கே இப்போது அதை விவாதிப்பதை நிறுத்துகிறேன் நாங்கள் இங்கு குரூஸ் வருகிறோம் உங்களுக்குத் தெரியும் அது உந்துதல் என்பது ட்ராக் க்கு சமம் மற்றும் லிப்ட் என்பது எடைக்கு சமம் என்று அதனால் இது ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதன் பொருள் என்ன இதைச் சொல்வோம் CLCD cruise நாம் உகந்த நிலையில் பறக்க விரும்பினால் CLCD அதிகபட்சம் இருக்கவேண்டும் ஆனால் எப்போதும் CLCDmax இல் பறக்க முடியாது ஆனால் நீங்கள் CLCD vs V என்பதற்கு ஒரு வரைபடம் உருவாக்கினால் அங்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு தேவையான CLCD ஐ பெற V இன் திட்டவட்டமான மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது உங்கள் உந்துதல் ஏற்றுதல் அதை சமப்படுத்த போதுமானதாக இருக்க வேண்டும் அதனால்தான் நாங்கள் இது பொருந்தக்கூடிய உந்துதல் என்று அழைக்கிறோம் அதனால்தான் அவர்கள் பாடநூலில் இதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது நீங்கள் பார்த்தால் அவை உந்துதல் பொருத்தம் என்று ஒரு தலைப்பைக் கொடுக்கின்றன நான் CLCDcruise பறக்க விரும்பினால் அதன் அர்த்தம் என்ன க்ரூஸ் ற்கான TW சரியாக வழங்கப்படுவதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் பிறகு தான் அதை நிலையாக பராமரிக்க முடியும் க்ரூஸ் ற்காக புறப்படுவதற்கு ஏறுவதற்கு உதவும் TW பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் அந்த விஷயத்தில் உந்துதல் அல்லது சக்தி பற்றி நாம் பேசும் தருணம் முக்கியமானது இந்த ஒரு கேள்வியையும் கேட்கிறோம் விமானம் அந்த வேகத்தில் அந்த வேகத்தில் அதிகபட்ச வேகத்தை அடைய முடியுமா அந்த கடல் மட்டத்தில் இருக்கும் டைனமிக் அழுத்தத்தில் முடியுமா அந்த பளு தாங்கும் அளவுக்கு கட்டமைப்பு நன்றாக இருக்குமா இது அனுமானம் ஏனெனில் நீங்கள் வேகத்தை அல்லது டைனமிக் அழுத்தத்தை அதிகரிக்க முடியாது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் கடல் மட்டத்தில் டைனமிக் அழுத்தம் நீங்கள் இயந்திரத்தை வினாடிக்கு 300 மீட்டர் வேகத்தில் பறக்க வைக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு விநாடிக்கு 300 மீட்டர் பறக்க விரும்பினால் நீங்கள் உயரம் செல்ல செல்ல கட்டமைப்பு சுமை குறையும் ஏனெனில் அடர்த்தி குறைகிறது ஆனால் நீங்கள் அதற்க்கு மாறாக 10 கிலோமீட்டரில் வினாடிக்கு 300 மீட்டர் வேகத்தில் பறக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடலில் 300 மீட்டர் வினாடிக்கு வேகத்தில் பறக்க விரும்பினால் உங்கள் இயந்திரம் உங்களுக்கு சக்தியைக் கொடுத்தாலும் இப்போது டைனமிக் அழுத்தம் அதிகரித்துள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதனால் கட்டமைப்பு அந்த சுமையை தாங்க முடியுமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே வடிவமைப்பு Vmax ஐ தாங்கும் அளவுக்கு இருப்பது சிறந்தது என்று கருதி நான் சொல்கிறேன் உந்துதல் போதுமானதா இல்லையா அல்லது சக்தி போதுமானதா இல்லையா என்பது Vmax க்கான சரியான கேள்வி ஆகும் இந்த பின்னணியில் நான் TW மற்றும் WS ஐ அவை அவற்றின் முக்கியமான தனிப்பட்ட பாத்திரத்தை வகிக்கின்றன என்று எழுத முடியும் மேலும் அவைகள் இறுதி வடிவமைப்பை ஒன்றாகத் தீர்மானிக்கிறார்கள் நான் ஏன் அப்படிச் சொல்கிறேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நான் குறுகிய புறப்படும் தூரத்தைப் பற்றி பேசினால் எனக்கு WS குறைவாக இருக்க வேண்டும் அடுத்த TW உயர்வாக இருக்க வேண்டும் TW அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் உருவாக்கப்படும் உந்துதல் அதிகமாக இருக்கவேண்டும் எனவே அதனால் என்ன கொடுக்கப்பட்ட தொழில்நுட்பத்திற்காக எப்படி நடக்கிறது இயந்திரத்தின் அளவு எடையை அதிகரிக்கும் என்று அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது உங்கள் புறப்படும் இறக்கை பெரிதும் பாதிக்கலாம் எனவே இந்த மோதல்கள் அனைத்தும் W S குறைந்ததாக வரும்போது அங்கு S மிகப் பெரியதாக வருவதால் உருவாகும் அது எடையை சேர்க்கக்கூடும் எனவே இறுதியாக நாங்கள் நிறைய சமரசங்களைச் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் தனியாக இந்த விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் மேலும் அதிக TW கொண்ட விமானம் வேகத்தை விரைவுபடுத்த உதவும் என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் இரண்டாவதாக மிக வேகமாக ஏறுதல் எண் 3 மிக அதிகபட்ச வேகத்தை எட்டுவது மற்றும் அதிக திருப்புமுனை விகிதங்களைத் தக்க வைத்துக் கொள்வது எனவே வெளிப்படையாக நீங்கள் திரும்ப விரும்பினால் நீங்கள் பேங்க் செய்ய வேண்டும் நீங்கள் பேங்க் மற்றும் திரும்பும்போது செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தருணம் நீங்கள் உயரத்தை இழப்பீர்கள் எனவே நீங்கள் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் அங்கிள் ஆப் அட்டாக் கோணத்தை அதிகரிக்க முடியாமல் போகலாம் ஏனென்றால் அது ஸ்டாலில் முடியலாம் ஆனால் வேகத்தை அதிகரிக்கும் போது உங்களிடம் போதுமான உந்துதல் இருக்க வேண்டும் சரியா அதனால் இதுதான் நன்மை பெரிய என்ஜின் என்பதுதான் ஒரு இழப்பு நீங்கள் TW அதிகமாக விரும்பினால்பொதுவாக அதிக எரிபொருள் மற்றும் புறப்படும் எடை அதிகரிக்கும் இதை ஏன் விவாதிக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக நாம் நிறைய சமரச சமநிலைச் செயலைச் செய்ய வேண்டும் எனவே அந்த நன்மை தீமைகள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அவை TW மட்டுமல்ல காற்று ஏற்றுவதிலிருந்தும் வரக்கூடும் எனவே ஒரு தலைமை வடிவமைப்பாளராக ஒவ்வொரு அளவுருவையும் பார்த்து அவரது குறிக்கோள் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் அவர் விரும்பியதைக் கொடுக்கும் அந்த பாதையை அவர் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் இது மற்றொரு விஷயம் உள்ளது நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமானது நீங்கள் விரிவாக எதற்கும் செல்வதற்கு முன்பு எப்பொழுது நான் TW பற்றி பேசினாலும் நான் டேக்ஆஃப் பற்றி எழுதுகிறேன் அதுதான் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று நான் உந்துதலைப் பற்றி பேசினால் அந்த உந்துதலை நீங்கள் உணர வேண்டும் நிலையான உந்துதல் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் உயரத்தில் அவற்றின் கிடைக்கும் தன்மை குறையும் எனவே ஜெட் என்ஜின் அல்லது ப்ரொபல்லர் இயக்கப்படும் ஒரு IC எஞ்சின் என்றால் உயரங்கள் அதிகரிப்பதால் காற்றின் அடர்த்தி குறைகிறது என்று நம்மால் சொல்லமுடியும் எனவே உங்களுடைய பெறக்கூடிய உந்துதல் குறைகிறது நிலையான உந்துதல் பற்றி நீங்கள் பேசும்போது பொதுவாக கடல் மட்ட நிலைமைகளில் மதிப்பிடப்படுகிறது நீங்கள் க்ரூஸ் ல் உந்துதல் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் பயணத்தின் உயரம் என்ன என்பதை உறுதிப்படுத்தவும் எனவே 𝜌 இதை நான் உயரத்தின் செயல்பாட்டிற்கு சரிசெய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியமானது இது உயர விளைவு இது ஒரு ப்ரொபெல்லர் திரிவேன் இருந்து கிடைக்கும் சக்திக்கும் காற்றின் அடர்த்திக்கும் நேர் விகிதாசாரமாகும் என்பது உண்மை அது பெறக்கூடிய உந்துதல் மற்றும் பெறக்கூடிய சக்தியும் குறைக்கும் மேலும் இது ஒரு மோசமான உத்தேசம் அல்ல 𝜌 என்பது உயரம்𝜌SL ஆகும் இதை நான் நிலையான உந்துதல் அல்லது நிலையான சக்தியுடன் பெருக்கினால் அந்த உயரத்தில் எனக்கு கிடைக்கும் இதன் மதிப்பு தெரிந்துவிடும் இது பொதுவான வழிகாட்டுதலாகும் இப்போது ப்ரொபெல்லர் திரிவேன் என்ஜின் பற்றி யோசித்தால் இதன் உந்துதல் V speed பொறுத்து குறையும் நீங்கள் ஒரு வேலை இதை Vnd என எழுதினால் நீங்கள் அந்த ப்ரொபெல்லர் என்ஜின் வகையின் அட்வான்ஸ் விகிதம் பற்றி பார்க்கலாம் எனவே RPM எவ்வளவு ப்ரொப்பல்லரின் விட்டம் என்ன வேகம் என்ன பொதுவாக நீங்கள் சொல்லலாம் ப்ரொபெல்லர் திரிவேன் என்ஜினில் பெறக்கூடிய உந்துதலால் டைனமிக் உந்துதல் குறையலாம் அது எப்போதும் நிலையான உந்துதல் விட குறைவாகதான் இருக்கும் எனவே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்பாட்டின் போது கிடைக்கும் டைனமிக் உந்துதல் என்ன அதாவது நான் க்ரூஸ் பற்றி பேசுகிறேன் என்றால் நான் ஒரு வேகத்தில் நகர வேண்டும் நான் இங்கே TW பற்றி பேசினால் இங்கு T என்பது டைனமிக் உந்துதல் டைனமிக் உந்துதல் மற்றும் உயர விளைவு ஆகியவை பார்த்துக்கொள்ளலாம் இது மிகவும் முக்கியமானது புரோபல்லர் இயக்கப்படும் எஞ்சினுக்கு பொதுவாக சக்தி கிடைக்கிறது அவை கிட்டத்தட்ட எந்த வேகத்திற்கும் மாறாமல் இருக்கும் நிச்சயமாக ஒரு ப்ரொபல்லர் என்ஜினுக்கு என்றால் அங்கு முனை வேகம் நிலை சரியாக வரவேண்டும் ப்ரொபெல்லர் கொண்ட ஒரு ஜெட் என்ஜின் என்றால் அங்கு உந்துதல் V க்கு மாறாமல் இருக்கும் என்று சொல்லலாம் எனவே ஜெட் என்ஜின் என்றால் டைனமிக் உந்துதல் திருத்தங்கள் வேண்டும் நீங்கள் அது வேகம் பொறுத்து மாறாது என்று வைத்து கொள்ளுங்கள் மற்றும் சக்தியும் வேகம் பொறுத்து மாறாமல் இருக்கும் இது ஒரு ஆரம்ப வடிமைக்கிற்க்கான அனுமானம் நாம் மிகவும் மோசமாக இல்லாததை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதுவே வெளிப்படையானது ஆனால் உயரத்தின் விளைவுகள் முக்கியமாக இருப்பதை மறந்துவிடாதீர்கள் இது உயரத்தின் காற்று அடர்த்திக்கும் கடல் மட்டத்தின் காற்று அடர்த்திக்கும் உள்ள விகிதம் ஆகும் எனவே இந்த 2 விஷயங்களை நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே செயல்பாட்டின் போது TW எதுவாக இருந்தாலும் நாம் பேசுவது உயர விளைவுக்காக சரி செய்யப்பட்ட டைனமிக் உந்துதல் பற்றியும் மற்றும் உயர விளைவுக்கான சரி செய்யப்பட்ட டைனமிக் சக்தி பேச வேண்டும் அது உங்கள் உள் மனதில் இருக்க வேண்டும் சில புள்ளிவிவர தரவு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு விமான வடிவமைப்பு சம்பத்தம்பட்ட புத்தகத்தை பார்க்க சொல்கிறேன் அது ரேமர் அல்லது டோரன்பீக் என்று எதுவாக இருந்தாலும் இல்லை அது கூகிள் அனாலும் சரி அல்லது சில வகையான புதுப்பிக்கப்பட்ட தரவாக இருக்கலாம் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் TW0 W0 என்பது டேக்ஆஃப் Mmax க்கு எதிர் ஆகும் இங்கே M என்பது மாக் எண் இந்த அட்டவணை பயனுள்ளதாக இருக்கும் ஜெட் பயிற்சியூட்டும் ஒரு விமானத்தை எடுத்து கொண்டால் அல்லது ஒரு ஜெட் ஃபைட்டர் போன்றது இல்லையெனில் ஜெட் போக்குவரத்து என சண்டை போன்று பேசப்படும் எனவே TW இவ்வாறு அளவீடு செய்யப்பட்டது இந்த அட்டவணையில் இருந்து ஜெட் பயிற்சியூட்டும் ஒரு விமானத்திற்கு a மற்றும் C மதிப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் அங்கு a என்பது 0 488 மற்றும் C என்பது 0 728 சண்டைகாண மதிப்பு 0 648 மற்றும் இது 0 594 இது 0 514 0 14 1 267 மற்றும் 0 363 இவை வழக்கமான வழிகாட்டல் எண்கள் மற்றும் சமீபத்திய தரவைப் பயன்படுத்துமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எனவே வடிவமைப்பாளர்களை எளிமையாக்க புதிய என்ஜின்கள் அளவுத்திருத்தங்கள் வழங்கப்படுகின்றன நாங்கள் உந்துதல் பொருத்தம் பற்றி பேசுகிறோம் இது T க்கு சமம் நீங்கள் Rmax க்கு செல்ல விரும்பினால் அது ஒரு ப்ரொபெல்லர் டிரைவ்ன் என்ஜின் என்றால் நாம் LD maximum பறக்க வேண்டும் என்பது தெரியும் அப்போது CLCD அதிகபட்சமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அந்த எண்ணை இங்கே குறிப்பிடுங்கள் உங்கள் பணி அதிகபட்ச வரம்பு கொண்ட ப்ரொபெல்லர் டிரைவ்ன் என்ஜின் என்றால் TWcruise தேவையை கொடுக்கும் நீங்கள் அந்த உயரத்தில் உண்மையிலே இந்த TWcruise கிடைக்குமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நிலத்தில் கிடைக்கும் நிலையான உந்துதல் உயரத்தை பொறுத்து குறைய தொடங்கும் விமான எடையும் உயரம் செல்ல செல்ல குறைய தொடங்கும் எனவே நீங்கள் பொருத்தமான திருத்தங்களை கொடுக்க வேண்டும் நீங்க க்ரூஸ் இருக்கும் போது TWOTO என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்துக்கொள்ளுங்கள் எனவேதான் நீங்கள் TWcruise என்ற உயரத்தில் செல்லும்போது அதை பெற நீங்கள் உங்கள் விமானத்தை வடிவமைக்கலாம் TWcruise என்பது 1CLCD ஆகும் ஒரு ஜெட் விமானம் மற்றும் ஒரு ப்ரொபெல்லர் டிரைவ்ன் விமானத்திற்கு CLCDmaximum என்று இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வகையான விமானத்தில் பறக்கிறீர்கள் அல்லது வடிவமைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து TWcruise இது போன்ற மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் நீங்கள் அந்த விமானத்தை TWoTo தகுந்தவாறு வடிவமைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் அந்த உயரத்திற்கு சென்றால் உந்துதல் அங்கு குறைய தொடங்கும் நீங்கள் உயரத்திக்கு உந்துதலை சரி செய்யலாம் மற்றும் டைனமிக் உந்துதலுக்கு எடையை சரி செய்யலாம் ஏனேனில் எரிபொருள் குறையும் ஆனால் இது நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் இது ஒரு வடிவமைப்பாளர்களின் வேலை நாம் Vmax ஐ பற்றி பேசுகிறோம் நான் Vmax ஐ அதிகபட்ச வேகம் பற்றி இப்போது பார்ப்பது முக்கியம் வடிவமைப்பு அளவுருக்கள் என்ன நான் சக்தி ஏற்றுதல் பற்றி செல்வதற்கு முன்பே அவை ஒரு முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றன ஒரு க்ரூஸ் இல் உந்துதல் என்பது ட்ராக் க்கு சமம் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இதை நான் எழுத முடியும் எனவே நான் எழுத முடியும் எனவே நான் எழுத முடியும் Vmax க்கு அதை தீர்ப்பதன் மூலம் நாம் பெறுகிறோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த விமான செயல்திறன் பாடப்பகுதியில் நான் உந்துதல் மற்றும் V இடையே ஒரு வரைபடம் வரைந்தால் அதில் ஒரு க்ரூஸ் இல் ட்ராக் க்கு சமமான தேவைப்படும் உந்துதல் மற்றும் அதில் V எப்போதும் நிலையானதாக இருக்கும் இந்த வெளிப்பாட்டை விமான அறிமுகம் என்ற ஆண்டர்சன் புத்தகத்திலிருந்து காணலாம் எனவே இந்த வெளிப்பாடு என்ன சொல்கிறது TW Max அதிகரித்தால் Vmax அதிகரிக்கும் மற்றும் WS அதிகரித்தால் Vmax அதிகரிக்கும் சுவாரஸ்யமான விஷயத்தைப் பார்த்தீர்களா TW ஐ அதிகரிக்கும் போது இயற்கையாகவே Vmax அதிகரிக்கிறது இது அதிக முடுக்கம் தரும் ஆனால் WS அதிகரித்தால் Vmax அதிகரிக்கும் அதாவது S என்பது சிறியது எனவே இழுத்தல் குறைவாக உள்ளது எனவே அது வேகமாக விரைவுட்டும் Vstall ஐ நினைவில் கொள்ளுங்கள் WS சிறியதாக இருக்க வேண்டும் இறக்கையின் பரப்பை அதிகரித்தால் WS குறையும் எனவே Vstall குறைக்கிறது ஆனால் நீங்கள் Vmax ஐ விரும்பினால் WS அதிகமாக இருக்க வேண்டும் எனவே அந்த பகுதியில் விரைவுபடுத்துதல் குறைவு என்பதால் ட்ராக் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் Vmax ஐ அதிகரிக்க விரும்பினால் Vmax அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் TW maximum மற்றும் WS ஐ அதிகரிக்க வேண்டும் என்றால் மேலும் பேராசிட் ட்ராக் குணகத்தையும் குறைக்க வேண்டும் அடுத்த வகுப்பில் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் இது LD maximum இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை சரிப்பார்கலாம் எனவே நான் ஒரு வடிவமைப்பை ஒருங்கிணைக்க விரும்பினால் நீங்கள் புரிந்துக்கொள்ளவேண்டும் நான் அடிப்படையில் TW பற்றி மட்டும் பேச வேண்டியதில்லை நான் WS ஐ பார்க்க வேண்டும் LD ஐ பார்க்க வேண்டும் நான் CD0 ஐ பார்க்க வேண்டும் நான் எந்த உயரத்தில் புறப்பட அலலது குருஸ் செய்ய போகிறேன் என்று நான் புரிந்து கொள்ளவேண்டும் நாம் பேசிய அனைத்தும் சேர்த்து நமக்கு ஒரு நல்ல உகந்த வடிவமைப்பு தரும் அல்லவா மிக்க நன்றி